வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த NPTEL MOOC இன் பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறோம் டி கான்பூரைச் சேர்ந்த ரவி சந்திரன் நான் உங்களுக்கு 8 வது வாரத்திற்கு இந்த பாடத்திட்டத்தை வழங்குகிறேன் இது தொகுதி 2 விரிவுரை எண் 44 எனவே கடந்த வாரம் நாங்கள் விளக்கக்காட்சி திறன்களுடன் தொடங்கினோம் முந்தைய வாரத்தில் உங்கள் பயத்தை எவ்வாறு சமாளிப்பது என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் உங்களுக்கு நிறைய நடைமுறை உதவிக்குறிப்புகளை வழங்கினேன் இப்போது நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க அதைப் பயன்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் தன்னம்பிக்கை அடைந்தவுடன் அடுத்த கட்டமாக பேசுவதற்கும் ஒரு தொழில்முறை நிபுணராக மாறுவதற்கும் செல்ல வேண்டும் இப்போது இந்த தொகுதியில் நீங்கள் எவ்வாறு ஒரு தொழில்முறை பொது பேச்சாளராக முடியும் தொழில்முறை வாய்வழி விளக்கக்காட்சிகளை எவ்வாறு வழங்க முடியும் என்பதைப் பார்ப்போம் நான் தொடங்குவதற்கு முன் முந்தைய சொற்பொழிவில் நான் என்ன செய்தேன் என்பதை விரைவாக மதிப்பாய்வு செய்வோம் நான் பொதுவாக விளக்கக்காட்சித் திறன்களுடன் தொடங்கினேன் பின்னர் பயத்தை சமாளிப்பதிலும் நீங்கள் எப்படி தைரியத்தை வளர்த்துக் கொள்ளலாம் என்பதிலும் கவனம் செலுத்தினேன் மொழியைப் பொருட்படுத்தாமல் நீங்கள் இந்தி அல்லது ஆங்கிலம் பேசினாலும் எனவே நீங்கள் தமிழ் அல்லது பிரிட்டிஷ் ஆங்கிலம் பேசினாலும் நீங்கள் பேசும் மொழியைப் பொருட்படுத்தாமல் பொதுவில் பேச பயப்படுவது ஒரு மனித போக்கு என்பதை நான் எடுத்துரைத்தேன் மக்கள் இதை அடிப்படையாக மூன்று முக்கிய நோக்கங்களுக்காக காரணங்களுக்காக அஞ்சுகிறார்கள் ஒன்று அவமானம் நான் பொது அவமானத்திற்கு ஆளாக்கப்படுவேன் என்ற அச்சம் இரண்டாவது அறிமுகமில்லாமை பழக்கமான சூழ்நிலைகளில் உங்களுக்குத் தெரிந்தவர்களுடன் பேசுவதற்கு ஆனால் அறியப்படாத இடங்களில் வெவ்வேறு இடங்களில் உள்ளவர்களுடன் பேசுவதில் நீங்கள் பழகிவிட்டீர்கள் பின்னர் இந்த நிச்சயமற்ற பயம் எதிர்பாராத ஒன்று நடக்கலாம் விஷயங்கள் தவறாகப் போகலாம் இது பயிற்சி பெற்ற அனுபவமுள்ள அனுபவம் வாய்ந்த நடிகர்கள் மற்றும் நிபுணர்களுக்கு கூட கவலையைத் தருகிறது துரதிர்ஷ்டம் என்று ஒன்று இருக்கலாம் அது ஏதாவது செய்யக்கூடும் என்ற பயம் அது எனது விளக்கக்காட்சியை சிதைத்துவிடும் செயல்திறனைப் பொறுத்தவரை ஒரு பரிபூரணவாதிக்கு இந்த லேசான கவலை பயம் உள்ளது ஆனால் நீங்கள் சில படிகளைப் பின்பற்றி மேடையில் சென்று அந்த படிகளைப் பின்பற்றி தைரியமாக செயல்படத் தொடங்கினால் இந்த விஷயங்கள் கடக்கப்படும் அது மறைந்துவிடும் இப்போது பயத்தை சமாளிக்க நீங்கள் பின்பற்றக்கூடிய படிகள் யாவை முதன்மையாக நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பது முக்கியம் தன்னம்பிக்கை மற்றும் நேர்மறையான சுய உருவத்தைக் கொண்டிருப்பது மிகவும் முக்கியம் பயத்தைப் பற்றி ஏதாவது செய்ய உறுதியாக இருப்பது அடுத்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏதாவது செய்கிறீர்கள் உங்கள் சொற்களஞ்சியத்தை உருவாக்குகிறீர்கள் உங்கள் விளக்கக்காட்சியை உருவாக்குகிறீர்கள் மக்களைக் கவனிக்கிறீர்கள் கடினமான சூழ்நிலைகளில் உங்களை வைக்க முயற்சிக்கிறீர்கள் அங்கு நீங்கள் பேசுவதற்கு தானே முன்வருகிறீர்கள் மக்களுடன் பேசுகிறீர்கள் எனவே ஒவ்வொரு நாளும் ஏதாவது செய்து பின்னர் ஒரு சிறிய முறைசாரா மட்டத்தில் பயிற்சி செய்யத் தொடங்குங்கள் பின்னர் இந்த சண்டை அல்லது ஓடி விடும் சூழ்நிலை உங்களிடம் வரட்டும் நிலைமையை எதிர்த்துப் போராடுங்கள் பொதுப் பேச்சை எதிர்கொள்ளுங்கள் இந்த உள் ஆற்றல் அட்ரினலின் உங்களிடமிருந்து உந்திச் செல்லட்டும் பேச்சைக் கொடுப்பதற்குத் தேவையான வளங்கள் வளரட்டும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதைப் பற்றி மக்கள் உண்மையில் கவலைப்படுவதில்லை என்பதை அறிவது உங்கள் பயத்தை சமாளிக்க உதவுகிறது இதேபோல் விஷயத்தை நன்கு அறிந்திருப்பதும் அதை நம்புவதும் உங்கள் பயத்தை சமாளிப்பதற்கான மற்றொரு திறவுகோலாகும் தயார் செய்வதற்கும் பயிற்சி செய்வதற்கும் இங்கே குறுக்குவழி இல்லை நீங்கள் அதைச் செய்ய வேண்டும் அந்த இடத்தை அடையும் போது நிதானமான மனநிலையை வைத்து கொள்ளவும் எனவே இதுவும் உங்களுக்கு உதவும் சுவாச பயிற்சிகள் ஒரு பேச்சைக் கொடுப்பதற்கு முன் சாதாரண உடற்பயிற்சி செய்வது அவை உங்கள் நரம்புகளை மிகவும் அமைதியாகவும் கட்டுப்படுத்தப்பட்ட முறையிலும் வைத்திருக்கின்றன அடுத்த முக்கியமான விஷயம் பார்வையாளர்களிடம் பரிவுணர்வுடன் இருப்பது அவர்களின் நேரத்தை மதிப்பது அவர்களின் இருப்பை மதிப்பது அவர்களின் அறிவையும் மதிப்பது எனவே நீங்கள் தயாராகும் போது கூட எந்த வகையான பார்வையாளர்கள் வரப் போகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களின் உணர்திறன் மற்றும் புத்திசாலித்தனம் நிலை அவர்களின் நேரத்தை மதிக்க வேண்டும் நீங்கள் ஒரு சலிப்பான பேச்சைக் கொடுப்பீர்கள் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம் அதை முடிந்தவரை சுவாரஸ்யமாக்கவும் முடிந்தவரை தகவலறிந்ததாக மாற்றவும் பார்வையாளர்கள் உங்கள் பேச்சை எதிர்நோக்குவார்கள் மேலும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு பேச்சைக் கொடுக்கச் செல்லும்போது கடைசி விஷயமும் முதல் விஷயமும் டெலிவரி செய்வதைக் காட்சிப்படுத்துவதாகும் நீங்கள் நன்றாகத் தயாராக இருப்பதால் உங்கள் பேச்சின் முடிவில் உங்களுக்கு கைதட்டல் கிடைக்கும் என்று நினைத்து நீங்கள் ஒரு ஸ்டான்டிங் ஓவேஷனை பெறுவீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த விஷயங்களை நீங்கள் உண்மையில் அங்கு சென்று நம்பிக்கையுடன் வழங்க உதவும் மேலும் இந்த காட்சிப்படுத்தலுடன் நீங்கள் சென்றால் பார்வையாளர்களிடமிருந்து புகழ்ச்சி பாராட்டு தகுதியான கரவொலியை பெறுவீர்கள் இப்போது இந்த தொகுதியில் நீங்கள் உண்மையில் ஒரு தொழில்முறை பொதுத் தலைவராக எப்படி மாற முடியும் என்பதைப் பார்ப்போம் நான் சுருக்கமாக விவாதிக்கப் போவதைப் பற்றிய ஒரு விரைவான கண்ணோட்டம் இடத்தைப் பார்க்கவும் பார்வையாளரை வரவேற்கவும் உங்கள் பாடத்தில் தேர்ச்சி பெறவும் உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் பேசுவதைக் காட்சிப்படுத்தவும் இவற்றை விரிவாகப் பார்ப்போம் இப்போது நீங்கள் உண்மையில் அந்த இடத்திற்குச் சென்று உங்கள் பேச்சை வழங்குவதற்கு முன்பு இந்த விஷயங்களை உங்கள் மனதில் கொள்ளுங்கள் மக்கள் வெற்றி பெறும் தலைவரை விரும்புகிறார்கள் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே நீங்கள் ஒரு பேச்சுக்குச் செல்லும்போது அவர்கள் உண்மையில் உங்களைத் தலைவராகக் கருதுகிறார்கள் அவர்கள் அங்கு பின்பற்றுபவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள் யாராவது உங்களிடம் ஒரு தொந்தரவான கேள்வியைக் கேட்கும்போது கூட தொந்தரவான கேள்விக்கான பதில்களை அவர்கள் அறிந்திருந்தாலும் கூட அதற்கு முதலில் பதிலளிக்கும் தலைவராக நீங்கள் மிகவும் பாராட்டத்தக்க முறையில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் சிலர் நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் திணறுவதைப் பார்த்தாலோ அல்லது நீங்கள் இன்னும் சிறப்பாக பதிலளித்திருக்கலாம் என்று நினைத்தாலோ மட்டுமே அவர்கள் உங்களை மீட்க வருவார்கள் ஏனென்றால் நீங்கள் பேசும்போது நீங்கள் தான் தலைவர் என்ற பாத்திரத்தை அவர்கள் உங்களுக்கு வழங்குகிறார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எனவே இதை நீங்கள் புரிந்துகொள்ளுங்கள் எனவே தாழ்ந்த சுயமரியாதை கொண்ட நபராக அங்கு செல்ல வேண்டாம் நீங்கள் சென்று பின்னர் ஒரு பேச்சு கொடுத்தால் நீங்கள் தான் தலைவர் மன்னிக்கவும் மன்னிக்கவும் நான் தயாராக வரவில்லை என்று நீங்கள் மன்னிப்பு கேட்பதைத் தவிர்க்க இது மற்றொரு காரணம் உண்மையில் நீங்கள் தயாராக இல்லை என்றால் பேச்சு கொடுக்க வேண்டாம் நீங்கள் முழுமையாகத் தயாராக இருந்தால் மட்டுமே சென்று பேச வேண்டும் அவர்களிடம் சென்று ஓ மன்னிக்கவும் என்னால் தயார் செய்ய முடியவில்லை எனக்கு இந்த சிக்கல் இருந்தது அந்த சிக்கல் இருந்தது என் வயிற்றில் சில பட்டாம்பூச்சிகள் பறப்பதை நான் உணர்கிறேன் என்று கூறி நீங்கள் பதட்டமாக இருக்கிறீர்கள் என்ற உண்மைக்கு மீண்டும் மன்னிப்பு கோருவது எனவே உங்கள் முன் நிற்க நான் மிகவும் பதட்டமாக உணர்கிறேன் நீங்கள் அனைவரும் மிகவும் சிறந்த மனிதர்கள் நான் உங்களிடம் சொன்ன காரணத்திற்காக மன்னிப்பு கேட்க வேண்டாம் அவர்களின் கவனத்தை நீங்கள் நினைவுகூராவிட்டால் அவர்கள் உங்களிடம் எந்த பதட்டத்தையும் காணப் போவதில்லை எனவே அதைச் செய்யாதீர்கள் பின்னர் மன்னிப்பு கேட்பது ஒரு தொடக்கமாக மிகவும் மோசமானது எனவே அதைச் செய்யாதீர்கள் நீங்கள் அதைச் செய்யும்போது உங்கள் பேச்சில் கவனம் செலுத்தும்போது உங்கள் செய்தியில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் என்ன கொடுக்கப் போகிறீர்கள் உள்ளடக்கம் ஊடகம் அல்ல நீங்கள் ஆங்கில மொழியைப் பயன்படுத்தினால் எதையாவது தெரிவிக்க என் உச்சரிப்பு தவறாகப் போனால் என்ன நடக்கும் என்று கவலைப்பட வேண்டாம் நான் ஒரு இலக்கணத் தவறைச் செய்தால் என்ன நடக்கும் பலகையில் ஏதாவது எழுதும்போது நான் எழுத்துப்பிழையைச் செய்தால் என்ன நடக்கும் டெலிவரி செய்யும் நேரத்தில் அதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் பார்வையாளர்கள் கூட அதைப் பற்றி அதிகம் கவலைப்படுவதில்லை அவர்கள் உண்மையில் கவலைப்படுவதில்லை நீங்கள் அவர்களுக்கு என்ன சொல்லப் போகிறீர்கள் செய்தி என்ன நீங்கள் எவ்வாறு தெரிவிக்கிறீர்கள் என்பது முக்கியம் இதை அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் ஆனால் சரியான விஷயத்தை தெரிவிக்க நீங்கள் சில தவறான நடைமுறைகளைப் பயன்படுத்தினாலும் மக்கள் தவறானவற்றைப் புறக்கணிக்கப் போகிறார்கள் ஏனெனில் நீங்கள் என்ன தவறுகள் செய்கிறீர்கள் என்பதைப் பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை ஆனால் நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்தியை கொடுக்கப் போகிறீர்கள் என்பதில் அவர்கள் உண்மையில் கவலைப்படுகிறார்கள் நான் முன்பு கூறியது போல் உள்ள பதட்டம் அதை நேர்மறை ஆற்றலாக மாற்ற முயற்சிக்கவும் லேசான நரம்பு ஆற்றல் உதவியாக இருக்கும் பின்னர் அனுபவத்தைப் பெற்றுக்கொண்டே இருக்கவும் நீங்கள் ஹாலிற்கு சென்றவுடன் நான் இப்போது ஒரு நல்ல விளக்கக்காட்சியைச் செய்வேன் பின்னர் நான் தொடர்ந்து வருவேன் என்ற உணர்வு உங்களுக்கு வர வேண்டும் இது முதல் மற்றும் கடைசி அல்ல இது ஒரு தொடக்கம் மட்டுமே நீங்கள் அந்த பார்வையுடன் சென்றால் பேச்சை வழங்குவதற்கு முன்பு இந்த விஷயங்களை மனதில் கொள்ளுங்கள் அந்த இடத்தைப் பார்க்கவும் நாம் உண்மையில் பயப்படுவதற்கான ஒரு காரணம் அறிமுகமில்லாமை புதிய இடங்கள் புதிய சுற்றுப்புறங்கள் குறித்து நாம் பயப்படுகிறோம் யாரும் இல்லையென்றால் கூட மேடையில் நிற்கவும் ஒரு ஒத்திகை கொடுங்கள் தொழில்முறை நடனக் கலைஞர்கள் தொழில்முறை நடிகர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் அவர்கள் மேடையில் இறுதி ஒத்திகை செய்வார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்களை நன்கு அறிந்துகொள்ள விரும்புகிறார்கள் அவர்கள் எந்த தவறும் செய்ய விரும்பவில்லை எனவே நீங்களும் சென்று நீங்கள் பேசும் இடத்தைப் பற்றி தெரிந்துகொள்ளுங்கள் நீங்கள் சற்று நடந்து பாருங்கள் இங்கேயும் அங்கேயும் நகருங்கள் நீங்கள் பேசுங்கள் எனவே அது உங்களுக்கு மிகவும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் நீங்கள் செய்ய வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் ஒரு நேர்காணலைப் போலவே நீங்கள் நேரத்திற்கு முன்பே இடத்திற்கு செல்ல வேண்டும் நீங்கள் மிகவும் முன்பே செல்ல வேண்டும் விளக்கக்காட்சிகளைச் சரிபார்க்கவும் நீங்கள் எந்த வகையான விளக்கக்காட்சியை வழங்கப் போகிறீர்கள் என்பதைப் பாருங்கள் மைக் கூட எல்லாம் வேலை செய்கிறதா இல்லையா பார்வையாளர்கள் வரத் தொடங்குவதற்கு முன்பே அங்கே இருங்கள் பார்வையாளரை வரவேற்க அங்கு வாருங்கள் எனவே பார்வையாளர்கள் வரும்போது நீங்கள் அவர்களை வரவேற்கலாம் புன்னகைக்கவும் கண் தொடர்பை பராமரிக்கவும் எனவே நீங்கள் நுழைவாயிலில் அல்லது கீழே இருக்க முடியும் அல்லது நடந்து செல்லலாம் பின்னர் உங்கள் பேச்சுக்கு வருவதற்கான காரணங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அவர்களிடம் வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் எனவே உங்கள் பகுதி என்ன எனவே இந்த பேச்சுக்கு வர உங்களைத் தூண்டியது எது உங்கள் எதிர்பார்ப்பு என்ன எனவே இந்த விஷயங்கள் உண்மையில் அவர்கள் உங்களைப் பற்றி நன்கு அறிந்திருப்பதை உணர்த்தும் மேலும் நீங்கள் பேசத் தொடங்குவதற்கு முன்பே ஒரு நல்லுறவைப் பராமரிக்கும் அவர்கள் ஏற்கனவே உங்கள் பேச்சைப் பெற நெகிழ்வான மற்றும் திறந்த மனதுடன் உள்ளனர் எனவே மக்கள் அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பே பார்வையாளர்களை வரவேற்று ஒரு வகையான விருந்தினராக இருப்பது முக்கியம் நான் முன்பு கூறியது போல் உங்கள் உள்ளடக்கத்தில் தேர்ச்சி பெறுங்கள் உங்கள் பேச்சு அல்லது விளக்கக்காட்சியை முடிந்தவரை எத்தனை முறை வேண்டுமானாலும் பயிற்சி செய்யுங்கள் ஒரு பன்னாட்டு நிறுவனம் இருந்தது பின்னர் நேர்காணல் மறுநாள் காலை 10 மணிக்கு இருந்தது முந்தைய நாள் அவர்கள் நேர்காணலுக்கு வரும் அனைத்து வேட்பாளர்களையும் அழைத்து பின்னர் அவர்கள் தங்கள் வருடாந்திர அறிக்கையின் மிகப் பெரிய புத்தகத்தை கொடுத்தனர் பின்னர் நீங்கள் நாளை வர வேண்டும் பின்னர் இதன் அடிப்படையில் ஒரு விளக்கக்காட்சியை வழங்க வேண்டும் பின்னர் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து உண்மைகளையும் நீங்கள் முழுமையாகக் கூற வேண்டும் என்று அவர்கள் கூறினர் எனவே நீங்கள் எந்த பவர் பாயிண்ட் அல்லது எதையும் பயன்படுத்தக்கூடாது எந்த பொருட்களும் பயன்படுத்தக்கூடாது என்று அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் எல்லாவற்றையும் படித்திருக்க வேண்டும் பின்னர் நீங்கள் வந்து 15 நிமிடங்களுக்கு ஒரு விளக்கக்காட்சியைக் கொடுக்க வேண்டும் இப்போது சுமார் 50 வேட்பாளர்கள் இருந்தனர் பின்னர் சுமார் 20 வேட்பாளர்கள் வரவில்லை ஏனென்றால் அதை படிக்கும் போது அவர்களுக்கு தூக்கம் வந்தது பின்னர் அவர்கள் சீக்கிரம் தூங்கினர் தாங்கள் புகைப்பிடித்தால் பின்னர் அவர்களால் உட்கார முடியும் என்று சிலர் நினைத்தார்கள் ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்கள் விரக்தியடைந்தனர் சில உண்மைகள் நினைவில் கொள்ள மிகவும் கடினமாக இருந்தன அதை எழுதாமல் மனப்பாடம் செய்ய முடியவில்லை சிலர் நாம் கொஞ்சம் மது அருந்துவோம் சில பானங்கள் அருந்துவோம் பின்னர் நாங்கள் நினைவில் கொள்ள முடியும் என்று நினைத்தனர் பின்னர் சிறிது நேரத்திற்குப் பிறகு மட்டையாக விழுந்தனர் எனவே அது அப்படியே நடந்து கொண்டிருந்தது எனவே அடுத்த நாள் வந்த 30 பேரில் அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் அதைச் செய்யும்படி கேட்கப்பட்டனர் மேலும் அவர்கள் தங்கள் விளக்கக்காட்சியை தனித்தனியாகப் பதிவு செய்து கொண்டிருந்தனர் ஒவ்வொருவரும் பார்த்துக் கொண்டிருந்தனர் பின்னர் முதலாளி ஒட்டுமொத்தமாக அவர்கள் அதை எப்படி செய்கிறார்கள் என்பதைப் பார்த்துக் கொண்டிருந்தார் எனவே பலர் தோல்வியடைந்தனர் அவர்களால் அறிக்கையில் இருந்த இரண்டு மூன்று பக்கங்களுக்கு அப்பால் செல்ல முடியவில்லை இறுதியாக அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு வேட்பாளர் மட்டுமே இருந்தார் அவர் அனைத்து பக்கங்களிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் மற்றும் அவர்கள் கேட்ட எந்த குறுக்கு கேள்விக்கும் அவரால் பதிலளிக்க முடிந்தது பின்னர் அவர் மிகவும் சுவாரஸ்யமான விளக்கக்காட்சியை வழங்கினார் பின்னர் அவர்கள் அறிக்கையைப் பார்க்காமல் என்ன கேட்டாலும் அவரால் அவர்களுக்கு பதிலளிக்க முடிந்தது எனவே மற்றவர்களால் அதைச் செய்ய முடியாத போது கொடுக்கப்பட்ட நேரம் ஒரே மாதிரியாக இருக்கும்போது அது எப்படி சாத்தியம் என்று அவர்கள் கேட்டனர் எனவே ஐயா அதே நேரம் தான் கொடுக்கப்பட்டது என்று அவர் கூறினார் ஆனால் நான் முழு நேரத்தையும் பயன்படுத்தினேன் நீங்கள் எனக்குக் கொடுத்தவுடன் நான் படிக்க ஆரம்பித்தேன் நான் பேருந்தில் சென்றபோது அதைப் படித்தேன் எனவே நான் சாப்பிடும்போது நான் ஒரு ஸ்பூனை பயன்படுத்தினேன் ஆனால் என் மனம் இதில் முழுமையாக கவனம் செலுத்தியது நான் போதுமான அளவு தூங்கவில்லை ஏனெனில் நான் இந்த விஷயத்தை தவறவிட விரும்பவில்லை எனவே நான் கிட்டத்தட்ட இரவு முழுவதும் உட்கார்ந்தேன் இடையில் சிறிது நேரம் தூங்கினேன் பின்னர் காலை நான் திருத்தியமைத்தேன் நான் அங்கு அமர்ந்திருந்தபோது கூட வருவதற்கு முன்பு மீண்டும் திருத்தியமைத்தேன் அழைப்புக்காகக் காத்திருக்கும்போது நான் மீண்டும் இதைத் திருத்திக்கொண்டேன் நான் ஒரு வாய்ப்பைக் கூட இழக்க விரும்பவில்லை ஏனென்றால் எனக்கு இந்த வேலை மிகவும் தீவிரமாகத் தேவைப்படுகிறது மேலும் நான் மிகவும் உண்மையான மற்றும் நேர்மையான விளக்கக்காட்சியை வழங்க முடியும் என்பதை உங்களுக்கு நிரூபிக்க விரும்புகிறேன் எனவே உங்கள் உள்ளடக்கத்தில் தேர்ச்சி பெறுவது பார்வையாளர்களை ஈர்க்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புவதைப் பெறுவீர்கள் அந்த பயிற்சி செய்வது எனவே நீங்கள் பயிற்சி செய்ய பயன்படுத்தும் நேரம் நீங்கள் நேர்மையானவரா தீவிரமானவரா பார்வையாளர்களின் நேரத்தை நீங்கள் கருத்தில் கொண்டிருக்கிறீர்களா அவர்கள் உங்களை புறக்கணிப்பார்களா அல்லது உங்களை மிக உயர்ந்த அணியில் வைத்திருப்பார்களா என்பதைப் பொறுத்து நீங்கள் அவர்களை மதிக்கிறீர்களா என்பதை பார்வையாளர்களுக்கு நேரடியாகத் தெரிவிக்கும் எனவே இந்த விஷயத்தில் அவர்கள் அவரைத் தேர்ந்தெடுத்தனர் அத்தகைய வேட்பாளரைத் தேர்ந்தெடுப்பதில் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் எனவே பயிற்சி செய்யுங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் பின்னர் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் எனவே பதற்றத்தை விடுவிப்பதற்கான பயிற்சிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் நான் முன்பு சொன்னது போல் ரோவிங் நுட்பம் சுவாச நுட்பம் ஆழமான சுவாசம் ஆகியவற்றைப் பயன்படுத்துங்கள் நீங்கள் சிக்கலானவற்றைச் செய்ய வேண்டியதில்லை என்றாலும் குறிப்பாக நீங்கள் ஒரு அறையில் உட்க்கார்ந்ததனால் மூச்சுத் திணறல் இருந்தால் மரத்தின் கீழ் சிறிது நடைப்பயிற்சி செய்யுங்கள் பின்னர் ஆழமாக மூச்சு விடுங்கள் பின்னர் திரும்பி வாருங்கள் எனவே அது மீண்டும் உங்களை மிகவும் அமைதியாக உணர வைக்கும் பின்னர் உங்கள் மனதில் எந்தவொரு எதிர்மறையான பேச்சையும் அனுமதிக்காதீர்கள் உங்களை காட்சிப்படுத்துங்கள் காட்சிப்படுத்தினால் வெற்றியை அடைய முடியும் நான் சொன்னது போல் நீங்கள் மிகவும் சக்திவாய்ந்த மற்றும் பயங்கரமான உரையை வழங்குகிறீர்கள் என்று காட்சிப்படுத்துங்கள் அதற்கு தயார் செய்யுங்கள் பின்னர் மக்கள் ஒரு வெற்றிகரமான தலைவரை விரும்புகிறார்கள் ஏனென்றால் பார்வையாளர்கள் கூட தோல்வியடையக்கூடாது என்று விரும்புகிறார்கள் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் என்று நீங்கள் கற்பனை செய்யும் போது பார்வையாளர்கள் உண்மையில் தங்கள் கைகளைத் தட்டுவதற்காக அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் உங்கள் உரையின் சிறந்த பகுதிக்காகக் காத்திருக்கிறார்கள் அவர்கள் உங்களைப் பாராட்ட விரும்புகிறார்கள் அவர்கள் உங்களை விமர்சிக்க அங்கு இல்லை எனவே பேச்சாளர் வழிநடத்த வேண்டும் நீங்கள் சிறப்பாகச் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் பேச்சாளர் பார்வையாளர்களைக் கையாள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் எனவே நீங்கள் மன்னிப்பு கேட்பதைத் தவிர்க்க வேண்டும் என்பதற்கான காரணம் இது தான் உங்கள் பதட்டத்தை ஒருபோதும் குறிப்பிடவோ அல்லது மன்னிப்பு கேட்கவோ கூடாது ஆனால் உங்கள் செய்தியில் கவனம் செலுத்துங்கள் ஊடகத்தில் அல்ல கவலைகளை வளர்க்க வேண்டாம் ஆனால் உங்கள் செய்தியில் கவனம் செலுத்துங்கள் பின்னர் பதட்டத்தை நேர்மறையான ஆற்றலாக மாற்றவும் பதட்டம் உண்மையில் ஒரு சொத்து அதை நீங்கள் பயன்படுத்தவும் அதை உயிர் மற்றும் உற்சாகமாக மாற்றவும் அனுபவத்தைப் பெறவும் பொதுப் பேச்சில் நம்பிக்கையை வளர்ப்பது அனுபவமாகும் அதிக அனுபவம் பெற்றால் நீங்கள் அதிக நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பொதுப் பேச்சின் நோக்கங்கள் என்ன அதற்கேற்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்பிக்கையைப் பெற்றவுடன் சுருக்கமாகப் பார்ப்போம் எனவே குறிக்கோள்கள் நான்கு பிரிவுகளாக உள்ளன ஒன்று பார்வையாளர்களை மகிழ்விப்பது பார்வையாளர்கள் நகைச்சுவைகளைக் கேட்க விரும்புகிறார்கள் பார்வையாளர்கள் கதைகளைக் கேட்க விரும்புகிறார்கள் பார்வையாளர்கள் கதை கேட்க விரும்புகிறார்கள் பார்வையாளர்கள் வெறுமனே பொழுதுபோக்காக இருக்க விரும்புகிறார்கள் அவர்கள் ஒரு நல்ல நேரத்தை விரும்புகிறார்கள் ஆனால் இரண்டாவது நோக்கம் பார்வையாளர்களுக்கு கல்வி கற்பிப்பதாகும் மேலும் சில தகவல்களைப் பெற விரும்புகிறார்கள் எனவே பார்வையாளர்களுக்கு கற்பிக்கும் பங்கு உங்களுக்கு உள்ளது அவர்களுக்கு ஏதாவது கொடுக்கும் திறன் உங்களுக்கு உள்ளது பின்னர் அவர்கள் பொதுப் பேச்சு மூலம் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் அடுத்த நோக்கம் தூண்டுவது சில நேரங்களில் நீங்கள் பொதுப் பேச்சைப் பயன்படுத்தி பார்வையாளர்களைத் தூண்டலாம் அல்லது ஈர்க்கலாம் அல்லது தூண்டலாம் ஒருவருக்கு எதிராக உங்களுக்கு ஆதரவாக ஏதாவது செய்ய அவர்களைத் தூண்டலாம் எனவே நீங்கள் பொதுப் பேச்சில் மிகவும் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் ஷேக்ஸ்பியரின் ஜூலியஸ் சீசரை குறிப்பாக புரூட்டஸ் மற்றும் ஆண்டனியின் உரைகளைப் படிக்க வேண்டும் பின்னர் அவர்கள் தங்களுக்கு ஆதரவாகவும் எதிரிகளுக்கு எதிராகவும் கூட்டத்தைத் தூண்ட முடியும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் பின்னர் அவர்களால் பொதுப் பேச்சை மிகவும் சக்திவாய்ந்த கருவியாகப் பயன்படுத்த முடிகிறது பின்னர் அது தூண்டுவது மட்டுமல்லாமல் பார்வையாளர்களை நம்ப வைப்பதற்கும் அல்லது வற்புறுத்துவதற்கும் பாதிப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் நேர்மறையாக பாதிக்கலாம் நீங்கள் எதிர்மறையாக கூட பாதிக்கலாம் எடுத்துக்காட்டாக மார்க்கெட்டிங் நபர்களை அவர்கள் எதிர்மறையாக பாதிக்கிறார்கள் அவர்கள் ஏதாவது செய்ய அவர்கள் எதிர்மறையாக பாதிக்கிறார்கள் அவர்கள் ஒரு பொருளை வாங்குகிறார்கள் அதை நீங்கள் சிறிது நேரத்திற்குப் பிறகு எறிகிறீர்கள் ஆனால் நீங்கள் நேர்மறையாகவும் மக்களை பாதிக்கலாம் எடுத்துக்காட்டாக நான் கல்வி கற்பிக்க முயற்சிக்கிறேன் சில நேரங்களில் நான் உங்களை நகைச்சுவைகள் கதைகள் கொடுத்து மகிழ்விக்க முயற்சிக்கிறேன் ஆனால் நான் பாதிக்க முயற்சிக்கிறேன் நானும் நம்ப வைக்க முயற்சிக்கிறேன் மேலும் நான் வற்புறுத்த முயற்சிக்கிறேன் எனவே இந்த நோக்கங்களை நினைவில் கொள்ள முயற்சிக்கவும் பின்னர் அவற்றை உங்கள் பேச்சில் பயன்படுத்த முயற்சிக்கவும் இது பொழுதுபோக்கு மட்டுமல்ல ஒன்றுக்கு மேல் மற்றொன்றின் விலையிலும் இல்லை எனவே பார்வையாளர்கள் குறைந்தபட்சம் அவர்களில் சிலர் நேரத்தை வீணடித்ததாக உணருவார்கள் மேலும் உங்கள் பேச்சு கட்டமைப்பை எவ்வாறு கட்டமைக்கிறீர்கள் மூன்று அல்லது நான்கு முக்கிய புள்ளிகளைச் சுற்றி கட்டமையுங்கள் உண்மையில் சொற்றொடர்கள் அல்லது முக்கிய வார்த்தைகளின் அடிப்படையில் முக்கிய புள்ளிகளை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் மற்றும் பார்வையாளர்களை ஒரு சில நிகழ்வுகளால் ஆர்வமாக வைத்திருங்கள் எனவே ஆரம்பத்தில் நடுவில் இறுதியில் சிறிய கதைகளைப் பயன்படுத்துங்கள் பின்னர் உங்கள் முக்கிய புள்ளிகளை ஒரு வாக்கியத்தில் ஒரே ஸ்லைடில் சுருக்கமாகக் கூற வேண்டும் என்றால் அதை எப்படி செய்வீர்கள் எனவே அடுத்த விரிவுரையின் முதல் ஸ்லைடில் முந்தைய விரிவுரை முழுவதையும் நான் சுருக்கமாகக் குறிப்பிடுகிறேன் என்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் எனவே நீங்கள் சுருக்கமாகக் கூறும்போது அது பார்வையாளர்களுக்கு முக்கிய புள்ளிகளை நினைவுபடுத்த உதவுகிறது மேலும் நீங்கள் ஒரு வாக்கியம் அல்லது இரண்டில் ஒரு சிறிய பேச்சைக் கொடுக்கும்போது அதைச் செய்ய முடிந்தால் பார்வையாளர்களை மீண்டும் உங்கள் பேச்சில் ஆர்வமுள்ளவர்களாக ஆக்குகிறது மேலும் நீங்கள் ஒரு வலுவான நேர்மறையான புள்ளியில் முடிவடைகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே எனது சொற்பொழிவை நீங்கள் மீண்டும் கவனித்தால் நான் எப்போதும் ஒரு நேர்மறையான குறிப்புடன் முடிவடைகிறேன் என்பதை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறேன் நான் எப்போதும் ஒரு வகையான நேர்மறையான சிந்தனை நேர்மறையான மேற்கோளுடன் முடிவடைகிறேன் நீங்கள் உந்துதலுடன் இருப்பீர்கள் எனவே நீங்கள் ஊக்கமளிக்கும் உணர்வுடன் பார்வையாளர்களை விட்டுச் செல்வது முக்கியம் எனவே உங்கள் சொற்பொழிவைக் கேட்ட பிறகு அவர்கள் உங்கள் சொற்பொழிவுக்கு மீண்டும் வர வேண்டும் என்று உந்துதல் பெறுகிறார்கள் எனவே நீங்கள் உண்மையில் விளக்கக்காட்சிக்குச் செல்லும்போது உங்கள் உரையை அந்த முறையில் கட்டமைக்கவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது டேல் கார்னகி தனது பிரபலமான பொதுப் பேச்சு புத்தகத்தில் சொன்ன மிகவும் எளிமையான விஷயம் இது ஒரு வகையான மந்திரமாகும் முதல் விஷயம் பார்வையாளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்பதைச் சொல்லுங்கள் எனவே நீங்கள் பேச்சைத் தொடங்குவதற்கு முன் நான் உங்களுடன் பேசப் போவது இதுதான் அல்லது நான் விவாதிக்கப் போகும் மூன்று புள்ளிகள் இவை என்று சுருக்கமாக அவர்களிடம் சொல்லுங்கள் பின்னர் நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்பதை விரிவாக சொல்லுங்கள் உதாரணங்களுடன் விளக்கப்படங்களுடன் கதைகளுடன் செய்திகளுடன் அதன் முடிவில் நீங்கள் அவர்களுக்குச் சொன்னதைச் சொல்லுங்கள் அதாவது நீங்கள் சொன்னதை மீண்டும் சுருக்கமாகக் கூறுங்கள் எனவே ஆரம்பத்தில் நீங்கள் அவர்களைத் தயார்படுத்துகிறீர்கள் நடுவில் நீங்கள் விவரிக்கிறீர்கள் அவர்களுக்கு விளக்குகிறீர்கள் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்பதை விரிவாக விளக்குகிறீர்கள் இறுதியில் நீங்கள் மிகவும் சுருக்கமான சக்திவாய்ந்த சிந்தனையுடன் முடிக்கிறீர்கள் பின்னர் பார்வையாளர்களை விட்டு விடுங்கள் எனவே அவர்கள் உங்கள் பேச்சை நினைவில் வைத்திருப்பார்கள் தொடங்கும் போது நீங்கள் வலுவாகத் தொடங்கவும் பின்னர் நீங்கள் வலுவாக முடிக்க வேண்டும் நீங்கள் கேள்வியுடன் தொடங்கலாம் சில நேரங்களில் நீங்கள் கேட்கக்கூடிய மிகவும் சர்ச்சைக்குரிய கேள்வி நீங்கள் மேற்கோளுடன் கதையுடன் தொடங்கலாம் அல்லது நீங்கள் ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிக்கையைப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் கேட்கக்கூடிய ஒன்று எனவே அடுத்த ஐந்து ஆண்டுகளில் உலகம் முடிவுக்கு வரப் போகிறது என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் எனவே எல்லோரும் திகைக்கிறார்கள் எனவே நீங்கள் இதைப் பயன்படுத்தத் தொடங்கினால் இந்த பேரழிவு நடக்கப் போகிறது எனவே இந்த விஷயத்தைப் பற்றிய விழிப்புணர்வை உருவாக்கி பின்னர் உங்கள் பேச்சைத் தொடங்குகிறீர்கள் எனவே நீங்கள் வலுவாகத் தொடங்கலாம் வலுவாக முடிக்க முயற்சிக்க வேண்டும் தொடக்கத்தில் பார்வையாளர்களுக்கு தலைப்பின் பொருத்தத்தை நிறுவ முயற்சிக்கவும் அதாவது நீங்கள் எதைப் பேசப் போகிறீர்களோ அவர்கள் ஏன் அங்கு இருக்கிறார்கள் என்பதையும் அதை பார்வையாளர்களுக்கு எவ்வாறு தொடர்புபடுத்தலாம் என்பதையும் நீங்கள் சொல்ல வேண்டும் பார்வையாளர்களை ஈடுபடுத்த முயற்சிக்கவும் நீங்கள் கேள்விகளைக் கேட்கலாம் சந்தேகங்களைக் கேட்கச் சொல்லலாம் தூண்டும் கேள்விகளைக் கேட்கலாம் நீங்கள் அவர்களுக்கு சவால் விடலாம் எனவே நீங்கள் அவர்களை குழப்பி பின்னர் அவர்களின் ஆர்வத்தை உருவாக்குகிறீர்கள் எனவே தொடக்கத்திலேயே நீங்கள் அவர்களை ஈடுபடுத்த முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறீர்கள் என்ற உறவை நிறுவும் உறவை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் இது உங்களுக்கு மிகவும் வசதியாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும் இப்போது முதல் புள்ளியை நீங்கள் கூறும்போது தெளிவான மொழியைப் பயன்படுத்துங்கள் எனவே எனவே அது மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் எந்த தெளிவின்மையும் உச்சரிப்பில் பிழையும் இருக்கக்கூடாது நீங்கள் தவறு செய்தால் அதை மீண்டும் கூறவும் ஆனால் நீங்கள் செய்யும் முதல் அறிக்கை அவர்களுக்கு மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் உங்கள் கருத்தை ஆதரிக்க வாய்மொழி மற்றும் காட்சி ஆகிய இரண்டு ஆதாரங்களையும் பயன்படுத்தவும் எனவே நீங்கள் சொல்வதை மட்டும் செய்ய வேண்டிய அவசியமில்லை ஆனால் நீங்கள் பவர் பாயிண்ட் படங்கள் வரைபடங்களைப் பயன்படுத்தலாம் சொற்கள் அல்லாத தகவல்தொடர்புகளைப் பயன்படுத்தலாம் பின்னர் நீங்கள் விரிவுபடுத்த முயற்சிக்கும் போதெல்லாம் ஒரு சம்பவம் அல்லது கதை மூலம் உங்கள் கருத்தை பெருக்கவும் அதை ஒருவிதமான கதைகளுடன் தொடர்புபடுத்த முயற்சிக்கவும் எனவே நான் உங்களுக்குச் சொன்ன கதைகள் இதுவரை நீங்கள் நினைவில் வைத்திருப்பவை மற்றும் நீங்கள் கருத்துடன் மிக விரைவாக இணைக்க முடியும் என்று உங்களில் பெரும்பாலோர் எனக்கு கருத்து தெரிவித்துள்ளீர்கள் எனவே சிறிய நிகழ்வுகளை கொடுக்க முயற்சிக்கவும் உங்கள் அடுத்த கட்டத்திற்கு தர்க்கரீதியான மாற்றம் அல்லது பாலத்தை உருவாக்குங்கள் ஒரு யோசனையிலிருந்து மற்றொன்றுக்கு தாவாதீர்கள் எனவே இணைப்புகளைப் பயன்படுத்தவும் எனவே நான் ஐந்து உருப்படிகளைப் பற்றி பேசப் போகிறேன் என்று நீங்கள் கூறலாம் பின்னர் நீங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று சொல்லலாம் எனவே இது நேர்மாறாக இருந்தால் மீண்டும் இணைப்புகளைப் பயன்படுத்தவும் இருப்பினும் எனவே பார்வையாளர்களுக்கு ஒரு தர்க்கரீதியான மாற்றத்தைக் கொடுங்கள் பின்னர் அவர் இந்த கட்டத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்குச் செல்கிறார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த புள்ளி முரண்படப் போகிறது ஏனென்றால் இருப்பினும் எனினும் இருந்தாலும் என்று அவர் கூறுகிறார் எனவே அவர் ஒரு முரண்பாடான பார்வையைக் கொண்டுவருகிறார் மேலும் நீங்கள் கூடுதல் புள்ளிகளைச் சேர்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் கூடுதலாகச் சொல்கிறீர்கள் என்பது அவர்களுக்குத் தெரியும் எனவே ஒத்திசைவைக் கொடுங்கள் ஓ அவர் ஏதோ சொல்லத் தொடங்கினார் எனவே அதன் முடிவில் சிதறிக்கிடந்தது அது அனைத்து ஒலியைப் போல இருந்தது என்ற உணர்வை அவர்கள் பெற வேண்டாம் ஆனால் பின்னர் எதுவும் அர்த்தப்படவில்லை நீங்கள் எப்படி முடிப்பீர்கள் உங்கள் புள்ளிகளை சுருக்கமாகக் கூறி உங்கள் முடிவைச் சொல்லி அதை உங்கள் பார்வையாளர்களுக்கு பொருத்தமானதாக மாற்றுங்கள் எனவே முதல் சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஏன் இதைத் தொடங்கினீர்கள் அல்லது நேர்மறையான சிந்தனையுடன் அதை மீண்டும் விட்டுவிட்டு அதைப் பற்றி சிந்திக்கச் செய்து அன்றாட வாழ்க்கையில் இந்த செயல்பாட்டு நடைமுறையைத் தொடர்வது எவ்வளவு பொருத்தமானது என்பதை அவர்களுக்குக் காண்பிப்பதன் மூலம் பார்வையாளர்களுக்கு பொருத்தமானதாக மாற்றலாம் இந்த அமர்வுக்கான ஒரு நேர்மறையான எண்ணத்துடன் இப்போது நான் முடிக்கிறேன் இது திரைப்படங்களில் இந்த சூப்பர்மேன் தொடரை முதன்முதலில் நிகழ்த்திய நடிகர் கிறிஸ்டோபர் ரீவ் என்பவரிடமிருந்து வந்தது பின்னர் இது உங்களை மிகவும் செல்வாக்குமிக்க பொது பேச்சாளராக கட்டமைப்பதில் உங்களுக்கு பொருத்தமான ஒன்று அவர் என்ன சொல்கிறார் என்பதைப் பாருங்கள் அவர் கூறுகிறார் நம் பல கனவுகள் முதலில் சாத்தியமற்றது என்று தோன்றுகிறது எனவே நம் பல கனவுகள் முதலில் சாத்தியமற்றது என்று தோன்றுகிறது எனவே ஆயிரக்கணக்கான மக்கள் முன் ஒரு பேச்சைக் கொடுப்பதற்கான கனவு கூட முதலில் சாத்தியமற்றது அது சாத்தியமில்லை என்று நீங்கள் அஞ்சுகிறீர்கள் பின்னர் நான் செய்ய முடியும் என்று நீங்கள் காட்சிப்படுத்தும்போது நான் மூன்று நிமிட பேச்சைத் தொடங்குவேன் நான் ஒரு நிமிட விரைவான பேச்சைச் செய்வேன் பின்னர் அது நிகழ்தற்கரியதாக தோன்றுகிறது நம்பமுடியாதது சற்றே சாத்தியம் ஆனால் முற்றிலும் சாத்தியமற்றது அல்ல நீங்கள் அதைச் செய்யத் தொடங்கியதும் பின்னர் அதைக் காட்சிப்படுத்தியதும் பின்னர் நீங்கள் விருப்ப சக்தியைப் பயன்படுத்தும்போது நீங்கள் உறுதியாக இருக்கும்போது விருப்பத்தை வரவழைக்கும்போது உங்கள் தற்போதைய சிந்தனையை சற்று உடைக்க உங்களைத் தள்ளும்போது நான் இதைச் செய்யப் போகிறேன் என்று உங்களுக்கும் உங்கள் சொந்த நடத்தைக்கும் சவால் விட முயற்சிக்கவும் நீங்கள் அழைக்கும்போது எதிர்கொள்ள முடிவு செய்யுங்கள் அவை விரைவில் தவிர்க்க முடியாதவைகளாக மாறும் எனவே தவிர்க்க முடியாதது என்னவென்றால் அது நடக்கும் எனவே நீங்கள் பொதுப் பேச்சாளராக வருவீர்கள் என்று நீங்கள் முடிவு செய்தால் பின்னர் வரவழைத்தால் உறுதியளிக்கப்பட்டு உங்கள் பயத்தை சமாளித்து ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கக்காட்சியைக் கொடுங்கள் பின்னர் அது உங்களுக்கு இயற்கையான விஷயமாக மாறும் அது தவிர்க்க முடியாததாக மாறும் மக்கள் உங்களை அழைப்பார்கள் உங்களை பேசுவதற்கு அழைப்பார்கள் மக்கள் தங்கள் சொந்த விஷயங்களை முன்வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நீங்கள் ஒரு தொழில்முறை நிபுணராக ஆகுங்கள் எனவே அந்த எண்ணத்துடன் வாய்வழி விளக்கக்காட்சியைப் பயன்படுத்தி மிகவும் சக்திவாய்ந்த பொதுப் பேச்சாளராக மாற உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் அடுத்த சொற்பொழிவில் நீங்கள் இந்த விளக்கக்காட்சியை வழங்கப் போகும்போது நீங்கள் எந்த வகையான உடல் மொழியைக் கொண்டிருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தப் போகிறேன் அது மீண்டும் சமமாக முக்கியமானது ஆனால் இப்போது கனவு காணுங்கள் பின்னர் அந்த எண்ணத்துடன் நீங்கள் ஒரு வெற்றிகரமான பொது பேச்சாளராக மாறுவீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு நன்றி அனைத்து நல்வாழ்த்துக்கள் மற்றும் அடுத்த நாளில் சந்திப்போம்